கோனிக் செக்சன்ஸ் VIII அனைவருக்கும் வணக்கம் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தற்போது கோனிக் செக்சன்ஸனில் மாடியுள் எண் 02லெக்ச்சர் எண் 16 பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பரவளையத்திற்கு எவ்வாறு செங்குத்துக்கோடு மற்றும் தொடுகோடு வரைவது என்பதை பார்க்கலாம் சென்ற வகுப்புகளில் ஒரு கூம்பை அதனுடைய ஏதேனும் ஒரு சாய்ந்த முனைக்கு இணையாக வெட்டும் பொழுது பரவளையம் உருவாகிறது என்பதை நாம் பார்த்தோம் அவ்வாறு வெட்டி பார்க்கும் பொழுது நமக்கு பரவளையம் கிடைக்கும் சென்ற வகுப்புகளில் நாம் போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் மற்றும் ரெக்ட்டாங்கில் வழிமுறைகளில் எவ்வாறு பரவளையத்தை உருவாக்குவது என்பதை பார்த்தோம் இன்றைய வகுப்பில் டேன்ஜெண்ட் முறையில் எவ்வாறு பரவளையத்தை உருவாக்குவது என்பதை கற்கலாம் உதாரணமாக 70 mm அடிப்பாகம் கொண்ட பரவளையத்தின் அடிபாகத்துக்கு 60 °ல் எவ்வாறு தொடுகோடு வரைவது மேற்கண்ட படத்தை பாருங்கள் இங்கு அதனுடைய அடிபாகம் 70 mm என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு தொடுகோடு C உடன் 60 ° கோணத்தில் உள்ளது அதேபோல் மற்றொரு தொடுகோடும் B உடன் 60 ° கோணத்தில் உள்ளது இதில் அடிபாகம் 70 mm என்று கொடுக்கப்பட்டுள்ளது தொடுகோடுகள் 60° கோணத்தில் உள்ளது இந்த நிலையை வரைபடமாக பூர்த்தி செய்யும் ஒரு பரவளையத்தை எவ்வாறு உருவாக்குவது இந்த வரைபடத்தில் முதலில் A மற்றும் B என்ற புள்ளிகளை குறிக்க வேண்டும் இவ்விரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 70 mm ஆகும் அதன்பின் பாகைமானியை பயன்படுத்தி A என்ற புள்ளியில் இருந்து 60° கோணத்தில் ஒரு கோடு வரைய வேண்டும் அதேபோல் B என்ற புள்ளியில் இருந்து மற்றொரு கோட்டை 60° கோணத்தில் வரைய வேண்டும் இவ்விரு கோடுகளும் C என்ற புள்ளியில் சந்திக்கின்றன அதன் பிறகு AC கோட்டை 123 லிருந்து 910 என்ற சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் அதேபோல் BC கோட்டையும் பிரிக்க வேண்டும் BC கோட்டையும் 10 சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் அதன் பிறகு இடது பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் ஏறு வரிசையிலும் வலது பக்கம் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் இறங்கு வரிசையிலும் படத்தில் காட்டியுள்ளவாறு பெயர் கொடுக்க வேண்டும் இதன் மூலம் சமமான பாகங்களை பெற முடியும் இடது பக்கத்தில் உள்ள புள்ளி 1ஐ வலது பக்கத்தில் உள்ள புள்ளி 1 உடன் இணைக்க வேண்டும் அதேபோல் இரண்டு பக்கத்திலும் உள்ள புள்ளி 2ஐ இணைக்க வேண்டும் அதேபோல் புள்ளி 3 புள்ளி 6 ஆகியவற்றையும் இணைக்க வேண்டும் அதன்பிறகு அனைத்து கோடுகளின் வழியாக செல்லும் வளைவரையை இணைக்க வேண்டும் இது ஏற்கனவே இரண்டு பக்கம் உள்ள வளைவரைக்கு தொடுகோடுகள் ஆகும் இவ்வாறாகவே டேன்ஜெண்ட் முறையில் பரவளையம் வரையப்படுகிறது அதிக எண்ணிக்கையிலான புள்ளிகள் இருந்தால் வளைவரை மிகவும் நேர்த்தியாக இருக்கும் இதை நாம் வரைபடத்தாளில் செய்யலாம் முதலில் 70 mm நீளத்தில் ஒரு அடிப்பக்கம் வரைவோம் நாம் வரைபடத்தாளில் 70 mm நீளத்தில் ஒரு அடிப்பாகம் வரைந்து அதற்கு A மற்றும் B என்று பெயரிடலாம் அதன்பிறகு A மற்றும் Bலிருந்து 60° கோணத்தில் ஒரு கோடு வரைக இவ்விரு கோடுகளும் C என்ற புள்ளியில் சந்திக்கின்றன Aலிருந்து C அல்லது Cலிருந்து A என்ற கோட்டை சமமான பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் அவற்றிற்கு படத்தில் காட்டியுள்ளவாறு 123456789 மற்றும் 10 என்று பெயரிடுக இப்போது அந்த புள்ளிகளை இணைக்கவும் இப்பொழுது உருளை அளவுகோலை பயன்படுத்தி இணையாக கோடுகள் வரைய வேண்டும் அவற்றுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 என்று பெயரிட வேண்டும் அதேபோல் CB என்ற கோட்டையும் சம பாகங்களாகப் பிரித்து 123456789 மற்றும் 10 என்று பெயரிடுக அதன் பிறகு உருளை அளவுகோலை பயன்படுத்தி இணையாக கோடுகள் வரைய வேண்டும் அதற்கு 123456789 மற்றும் 10 என்று பெயரிட வேண்டும் இப்பொழுது AC இல் உள்ள புள்ளி 1 ஐ BC இல் உள்ள புள்ளி 1 உடன் இணைக்க வேண்டும் அதேபோல் 2 உடன் 2பிறகு 3 அதேபோல் 34 மற்றும் மீதமுள்ள புள்ளிகளை இணைக்க வேண்டும் எனவே நமக்கு ஏற்கனவே ஒரு வளைவு பகுதி உருவாகியுள்ளது அந்தக் கோடுகள் வழியாக ஒரு நேர்த்தியான வளைவரை பாய்கிறது இவ்வாறாக நாம் பரவளையத்தை உருவாக்கலாம் இப்பொழுது அதன் அடிபாகத்தின் அளவை படத்தில் காட்டியுள்ளவாறு 70 mm என்றும் சாய்வை 60° என்றும் நாம் குறிக்கலாம் இப்பொழுது பரவளையத்திற்கு செங்குத்துக் கோடு வரையலாம் டைரக்ட்ரிக்ஸ் மற்றும் குவியம் ஆகியவை தெரியாத நிலையில் செங்குத்து கோடு மற்றும் தொடுகோடு ஆகியவற்றை வரைவதற்கு பிரபலமான ஆர்டினேட் முறை உள்ளது அதற்கு முதலில் புள்ளி C லிருந்து K வரை கீழே ஒரு செங்குத்து கோடு வரைய வேண்டும் அந்த கோடு வளைவரையை சந்திக்கும் புள்ளிக்கு வெர்டெக்ஸ் என்று பெயர் அதற்கு V என்று பெயரிடலாம் இப்பொழுது பரவளையத்தின் மேலே உள்ள P என்ற புள்ளி வழியாக படத்தில் காட்டியுள்ளவாறு செங்குத்து கோடு வரையலாம் இதற்கு முதலில் வெர்டெக்ஸிலிருந்து 20 அலகுகள் கீழே வளைவரையில் P என்ற புள்ளியையும் அதற்கு நேராக S என்ற புள்ளியையும் குறிக்க எனவே முதலில் நாம் புள்ளி P மற்றும் S ஆகியவற்றைக் குறிக்க வேண்டும் அதன்பின் V லிருந்து S ன் தூரத்தை அளக்க வேண்டும் அதே தூரத்தை கவராயம் கொண்டு V லிருந்து T என்ற புள்ளியை படத்தில் காட்டியுள்ளவாறு குறிக்க வேண்டும் அதை வரைந்த பிறகு புள்ளி T மற்றும் P ஆகியவற்றை ஒரு கோட்டின் மூலம் இணைக்க வேண்டும் இந்த கோட்டை நீடித்தால் நமக்கு தொடுகோடு கிடைக்கிறது தொடுகோடு கிடைத்தவுடன் P என்ற புள்ளி வழியே 90° கோணத்தில் செங்குத்து கோடு பாயும் இவ்விரு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் 90° ஆகும் அதை ஒவ்வொரு படியாக வரையலாம் இந்த வரைபடத்தாளை பாருங்கள் இங்கு ஏற்கனவே நாம் பரவளையத்தை வரைந்துள்ளோம் இப்போது உதாரணமாக படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு பரவளையத்தின் மீது புள்ளி குறிக்க இப்பொழுது நாம் தொடுகோடு மற்றும் செங்குத்துக் கோடு ஆகியவற்றை வரைவதற்கு ஆர்வமுடன் உள்ளோம் அதற்கு முதலில் இப்பொழுது Cலிருந்து K வரை ஒரு செங்குத்து கோடு வரைக அதன் அடிபாகம் 70 mm ஐ இரு சம கூறுகளாக பிரிக்கலாம் அதாவது இரு பக்கமும் 35 mm ஆக பிரிக்கலாம் இப்பொழுது புள்ளி C K உடன் இணைக்க வேண்டும் CK என்ற கோடு பரவளையத்தை சந்திக்கும் புள்ளிக்கு V என்று பெயரிடுக Vக்கு கீழே 20 mm தொலைவில் நாம் ஒரு கிடைமட்ட கோடு வரைய வேண்டும் எந்த புள்ளியில் நமக்கு தொடுகோடு மற்றும் செங்குத்து கோடு வரைய வேண்டுமோ அந்த புள்ளியிலிருந்து கிடைமட்ட கோடு வரைய வேண்டும் ஒருவேளை 20 mm ஆக இருந்தால் படத்தில் காட்டியுள்ளவாறு புள்ளியை குறிக்க வேண்டும் இந்த புள்ளிகளுக்கு P மற்றும் S என்று பெயரிட வேண்டும் அதன்பின் கவராயத்தை பயன்படுத்தி VS நீளத்திற்கு சமமாக V லிருந்து T என்ற புள்ளியை குறிக்க வேண்டும் இப்பொழுது புள்ளி T மற்றும் P ஆகியவற்றை இணைக்க வேண்டும் நம்முடைய பேனாவை பயன்படுத்தி தொடுகோடு வரைய வேண்டும் இதற்கு 90° கோணத்தில் செங்குத்துகோடு P என்ற புள்ளி வழியாக பாயும் எனவே 90° கோணத்தில் கோட்டை P என்ற புள்ளியுடன் இணைத்து அதன் பின் தடிமனாக்க வேண்டும் இது செங்குத்துக் கோடு ஆகும் இவ்வாறாக தொடுகோடு மற்றும் செங்குத்துக் கோடு ஆகியவற்றை வரைய வேண்டும் ஒருவேளை P என்ற புள்ளி வேறு எங்கேயோ இருந்தால் நாம் முதலில் ஒரு கிடைமட்ட கோடு வரைய வேண்டும்அதற்கு S' என்று பெயரிட வேண்டும் S' லிருந்து V இருக்கும் நீளத்தை அளந்து T' என்ற புதிய புள்ளியை குறிக்க வேண்டும் இப்பொழுது இந்த பரவளையத்திற்கு டைரக்ட்ரிக்ஸ் மற்றும் குவியம் ஆகியவற்றை கண்டுபிடிக்கலாம் இப்பொழுது நாம் வரைந்த இந்த பரவளையம் அடிப்பாகம் மற்றும் தொடுகோடு ஆகியவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது இவ்வாறு வரையப்பட்ட பரவளையத்திற்கு ஏதேனும் ஒரு புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்குத்து கோடு ஆகியவற்றை வரைய வேண்டுமானால் TVன் நீளம் VS க்கு சமமாக எடுத்துக் கொண்டு உருவாக்க வேண்டும் இப்பொழுது இந்த பரவளையத்தை உருவாக்கும் டைரக்ட்ரிக்ஸ் என்ன மற்றும் குவியத்தின் துல்லியமான இடம் என்ன என்பதை காணலாம் பரவளையம் வரைந்த பிறகு PQ என்ற கோட்டை P என்ற புள்ளி வழியாக வரைக இந்த PQ கோடானது எப்பொழுதும் CK என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும் இப்பொழுது நாம் குவிய புள்ளியின் இருப்பிடத்தை கண்டறிய வேண்டும் ∠Q P F என்ற கோணம் படத்தில் காட்டியுள்ளவாறு இரண்டு சம பாகங்களாக பிரிகிறது அவை ∠QPT மற்றும் ∠TPF ஆகும் இவ்வாறாகவே குவிய புள்ளியின் இருப்பிடத்தை குறிக்க வேண்டும் நாம் தேர்ந்தெடுத்த புள்ளியில் ஏற்கனவே தொடுகோடு உள்ளது அதை நாம் ஏற்கனவே உருவாக்கி உள்ளோம் எனவே முதலில் ஒரு செங்குத்து கோடு வரைந்து அதன் கோணத்தை அளக்க வேண்டும் அந்த கோணத்தில் இருந்து குவியபுள்ளிக்கு மற்றொரு கோணத்தை உருவாக்க வேண்டும் அதை நேரடியாக அளக்க முடிந்தால் எளிதாக பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது இருகூறு முறையை பயன்படுத்தி F என்ற குவிய புள்ளியை கண்டறியலாம் இதை ஒவ்வொரு படியாக நாம் செய்து பார்க்கலாம் அதை நம்முடைய வரைபடத்தாளில் தொடங்குவோம் உதாரணமாக இங்கு ஏற்கனவே தொடுகோடு ஆனது உருவாக்கப்பட்டு P என்ற புள்ளி வழியே பாய்கிறது இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் புள்ளி P வழியாக ஒரு செங்குத்து கோடு வரைய வேண்டும் பாகைமானி அல்லது செட் ஸ்கொயர் பயன்படுத்தி ஒரு கோடு வரைந்து அதில் Q என்ற புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே முதலில் P என்ற புள்ளியை வழியே Q என்ற புள்ளியின் திசையில் ஒரு செங்குத்து கோடு வரைய வேண்டும் ∠QPT என்பது சமமான கோணத்தை உருவாக்குகிறது அதன்மூலம் குவிய புள்ளியை கண்டுபிடிக்கலாம் இரு சம கூறிட முறையில் கோணத்தை இரு சமமாக பிரிப்பதற்கு முதலில் P என்ற புள்ளியில் இருந்து இரண்டு கோடுகள் வரைய வேண்டும் அதன்பின் சமமான ஆரம் கொண்டு இரண்டு ஆர்க் வரைய வேண்டும் அதன் பின் ஒவ்வொரு ஆர்க்கிலிருந்தும் ஆர்க் வரைந்து அவை சந்திக்கும் புள்ளியின் வழியே ஒரு கோட்டை வரையவேண்டும் அவ்வாறாக நாம் கோணத்தை இரண்டு சம கூறுகளாகப் பிரிக்கலாம் ஆனால் இந்த கணக்கீட்டில் நம்மிடம் PQT ஆகிய புள்ளிகள் தெரியும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த கோட்டில் F எங்கே உள்ளது என்று கண்டுபிடிப்பது எப்படி அதற்கு முதலில் A என்ற கோணத்தை உருவாக்கி Qலிருந்து ஒரு ஆர்க் வரைய வேண்டும் உதாரணமாக இந்த கோட்டில் F எங்கே உள்ளது என்று கண்டுபிடிப்பதற்கு முதலில் Pலிருந்து Q வழியாக ஒரு அரை வட்டம் அல்லது முழு வட்டத்தை வரைய வேண்டும் ஏனென்றால் நமக்கு F என்ற புள்ளி எங்கே சந்திக்கும் என்று தெரியாது அதற்கு முதலில் நமக்கு T என்ற புள்ளி தெரியும் அங்கிருந்து ஒரு ஆர்க் வரைய வேண்டும் இந்த ஆர்க் ஏற்கனவே வரைந்துள்ள வட்டத்தை ஓரிடத்தில் வெட்டும் அதன்பிறகு அந்த இரண்டு கோடுகளை இணைக்க வேண்டும் அதே முறையை இங்கே சம கோண இருசம வெட்டி உருவாக்க பயன்படுத்துவோம் அதற்கு முதலில் P என்ற புள்ளியை மையமாக வைத்து படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு வட்டம் வரைய வேண்டும் அந்த வட்டம் இங்கே உள்ள Q என்ற கோட்டை ஏதோ ஒரு இடத்தில் வெட்டும் மேலும் நமக்கு தேவையான புள்ளி இந்த தொடுகோட்டில் இருப்பதால் Pஐ மையமாகக்கொண்டு தொடுகோடு T வழியே ஒரு வட்டம் வரைய வேண்டும் இங்கு முதலில் நாம் P என்ற புள்ளியை மையமாக கொண்டு ஒரு சிறிய வட்டத்தை வரைந்துள்ளோம் அதன் பிறகு T வழியே பெரிய வட்டத்தை வரைந்துள்ளோம் இது முடிந்த பின் நமக்கு ஏற்கனவே T என்ற புள்ளியின் இருப்பிடம் தெரியும் அதை மையமாக கொண்டு நாம் ஏற்கனவே உருவாக்கியுள்ள வட்டத்திற்கு ஒரு ஆர்க் வரைய வேண்டும் இவை இரண்டும் சந்திக்கும் புள்ளியே குவிய புள்ளியாகும் இப்பொழுது புள்ளி P மற்றும் புள்ளி F ஆகியவற்றை இணைக்க வேண்டும் இவ்வாறாக நாம் குவியத்தை உருவாக்கலாம் ஒருமுறை குவிய புள்ளி தெரிந்து விட்டால் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிப்பது எளிதானது ஏனென்றால் பரவளையத்தின் எஸன்ட்ரிசிட்டி ஒன்று ஆகும் Fலிருந்து Vன் தூரம் எவ்வளவு உள்ளதோ அதே தூரத்தில் Vலிருந்து CK என்ற கோட்டில் ஒரு புள்ளியை உருவாக்க வேண்டும் அந்த புள்ளி O என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது உருளை அளவுகோலை பயன்படுத்தி கிடைமட்டத்திற்கு இணையாக புள்ளிக்கோடு வரைய வேண்டும் இதுவே இந்த பரவளையத்தின் டைரக்ட்ரிக்ஸ் குவிய புள்ளி F புள்ளி P ஆகும் இவ்வாறாகவே பரவளையத்திற்கு டைரக்ட்ரிக்ஸ் மற்றும் குவிய புள்ளி F ஆகியவற்றை வரைய வேண்டும் அடுத்த வகுப்பில் அதிபரவளையம் எவ்வாறு வரைவது என்பதை குறிப்பாக டைரக்ட்ரிக்ஸ் மற்றும் எஸன்ட்ரிசிட்டி முறையில் காணலாம்